எனவே இந்த நான் லீனியாரிட்டியை படிக்க நாம் ஒரு எளிய நியூமரிக்கள் சோதனை செய்யப் போகிறோம் எளிய நியூமரிக்கள் சோதனை அந்த சோதனை என்ன இது எனது டொமைன் D எனது டொமைன் D ல் இரண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டுமே உள்ளன இரண்டு ஆப்ஜெக்ட்ஸ் x1 மற்றும் x2 உள்ளன மற்றும் இந்த ஆப்ஜெக்ட்ஸின் பௌண்டரிகளை நான் அறிவேன் என்று கருதி என் வாழ்க்கையை நான் எளிதாக்குகிறேன் நான் என் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கப் போகிறேன் ஏனென்றால் என் இரண்டு மாறிகளை மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறேன் நீ ஏன் அதை செய்தாய் நான் 2D ஐ காட்சிப்படுத்த முடியும் என்பதால் 10D ஐ என்னால் காட்சிப்படுத்த முடியாது எனவே நான் விரும்புகிறேன் என்னை 2D க்கு கட்டுப்படுத்துவதன் மூலம் நான் அதை காண முடியும் எனவே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இது எனது D இது எனது இரண்டு மாறி பிரச்சினை என் கான்ட்ராஸ்ட் x வெறுமனே x1 மற்றும் x2 நான் என்ன செய்ய முடியும் என்பது என்னால் முடியும் x இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இதை பிளாட் செய்யுங்கள் பார்க்க ஒரு பாராபோலா போல உள்ளது மற்றும் பல பாராபோலாக்கள் உள்ளன அங்கே என்ன உள்ளது மற்றும் அதன் உள்ளே 2D உள்ளது எனவே எனக்கு ஒரு வரி இருக்காது ஆனால் எனக்கு ஒரு மேற்பரப்பு இருக்கும் அது மட்டுமல்ல க்ராடியன்ட் திசைகளை என்னால் பார்க்க முடியும் க்ராடியன்ட் திசை எனக்கு என்ன சொல்லும் மாணவர் அதிகபட்ச மாற்றம் இது எனக்கு அதிகபட்ச மாற்றத்தை தெளிவாகத் தரும் அது எனக்கு சொல்லும் நான் செய்தேன் என்று எடுத்துக்காட்டாக க்ராடியன்ட் டெஸ்ஸ்ண்ட் அல்காரிதம் எந்த திசையில் செல்லும் என தெரிவிக்கும் தேடல் ஆகும் எனவே இரண்டு எளிய க்ராடியன்ட்கல் உள்ளன முந்தைய பக்கத்திலிருந்து நாம் யோசிக்க முடியும் ஒன்று நான் கருதும் இந்த பையனின் க்ராடியன்ட் எடுக்க முடியும் U நிலையானது என்று கருதுகிறேன் எனவே இது ஒரு எளிமையான க்ராடியன்ட் எனவே இதைத்தான் நான் லீனியர் க்ராடியன்ட் என்று அழைக்கிறேன் அல்லது நான் தைரியமாக இருக்க முடியும் இந்த க்ராடியன்ட்ட்டின் வெளிப்பாட்டை எடுக்கலாம் மற்றும் அது நான் லீனியர் க்ராடியன்ட் என்று அழைக்கப்படும் வெளிப்படையாக நான் லீனியர் சரியானது ஆனால் அது தான் கணக்கீட்டு ரீதியாக மிகவும் கடினமானது எனவே அதைத்தான் நான் அடுத்த நியூமரிக்கள் பரிசோதனையில் படிக்கப் போகிறேன் சரி எனவே நான் U நிலையானது என்று கருதி சொல்கிறேன் அதாவது எனது க்ராடியன்ட் நான் ||s GsUx|| ன் க்ராடியன்ட்டை எடுத்துக்கொள்கிறேன் அதாவது U நிலையானது எனவே நான் க்ராடியன்ட் மட்டுமே எடுக்கும்போது x சார்பு சொற்கள் ஆகிறது இந்த பையன் மற்றும் நான் லீனியர் வழிமுறைகள் மற்றும் இங்கே U என்பது ஒரு x ன் செயல்பாடு மாணவர் நான் தொடர்ந்தால் குறிப்பு நேரம் 0250 எனவே இந்த அமைப்பு 2 ன் டிடெர்மினன்ட் க்கான ஹோமோஜினியஸ் ஆகும் சில மீடியத்தில் 2 ஹோமோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளன மற்றும் அவற்றின் பெர்மிட்டிவிட்டி x1 மற்றும் x2 மாணவர் சரி இல்லை சரி எனவே நான் சொல்வது என்னவென்றால் இந்த முழு ஆப்ஜெக்ட்க்கும் பெர்மிட்டிவிட்டி உண்டு x1 ஒரு பிக்சல் அல்ல ஆனால் இந்த முழு நீல பொருளும் x1 ஆகும் இந்த முழு சதுர ஆப்ஜெக்ட்ஸும் x2 அவை இரண்டு மாறிகள் மாணவர் எனவே ஓய்வு எனவே கான்ட்ராஸ்ட் வெக்டர் உண்மையில் இது அனைத்தும் பிக்சல்களின் எண்ணின் அளவாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் மாணவர் இது எப்படி இருக்கும் என்பது போன்றது எனவே உண்மையில் இது உண்மையானது x உடன் மிக நீண்ட வெக்டர் x1 0x2 0Tn 1 ஆக இருந்திருக்கும் இந்த மாறுபட்ட வெக்டர் அப்படித்தான் இருந்திருக்கும் ஆனால் எனக்குத் தெரிந்தால் எனது வாழ்க்கையை எளிதாக்குவது எப்படி இந்த முழு பொருளும் இந்த கூடுதல் தகவலை உங்களுக்கு வழங்க உள்ளேன் இந்த x1 இது முழு ஆப்ஜெக்ட் x1x2 எனவே இதை நான் சில மேட்ரிக்ஸின் அடிப்படையில் எழுத முடியும் 1s மற்றும் 0s x1x2 ஆல் பெருக்கப்படுகிறது இது n × 1 அளவு என்றால் இது 2 × 1 அளவு நான் இதை ஒரு மேட்ரிக்ஸ் n × 2 ன் மூலம் 1s மற்றும் 0s யை சரியான இடங்களில் பெற முடியும் எனவே நான் இதைப் பெறுகிறேன் எனவே நான் இந்த இரண்டு மாறிகளுடன் மட்டுமே வேலை செய்கிறேன் எனவே இந்த m மேட்ரிக்ஸ் பின்னர் இங்கே பெருக்கப்படும் எனவே இந்த வகையான தந்திரங்கள் சிக்கல்களைத் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானிகளாக நாங்கள் மாற செய்கிறோம் உங்கள் கைகளில் மற்றும் n மாறிகள் என்று சொல்லுங்கள் நீங்கள் அதை உள்ளுணர்வோடு பெறமாட்டீர்கள் என்று என்னால் கற்பனை செய்ய முடியாது மாணவர் பின்னர் அது மூன்று மாறி சரியானதாக இருக்கும் மூன்றாவது மாறி என்ன மாணவர் மீடியம் பெர்மிட்டிவிட்டி 0 நினைவில் xr 1எனவே இது வெற்றிடமாக இருந்தால் அதன் x 0 இது எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அதை நான் கண்டுபிடிக்க முயற்சிக்கப் போவதில்லை எனவே நீங்கள் இதை முழு பொதுத்தன்மையுடன் படிக்க விரும்பினால் நீங்கள் இதை செய்வீர்கள் இதை இரத்தமாக மாற்ற வேண்டும் நீங்கள் அதையெல்லாம் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அப்படி இருப்பீர்கள் மிகவும் சிக்கலான சிக்கலை உருவாக்கி உள்ளுணர்வு சிக்கலைப் பெற வேண்டாம் எனவே நாங்கள் ஒரு எளிய தீர்வை தீர்க்கிறோம் இந்த இரண்டைத் தவிர மற்ற எல்லாமே நாம் அறிந்த பிரச்சினை தான் இதுவே கடினமானதாக தான் இருக்கும் அதனால் இதை காட்சிப்படுத்துவோம் எனவே அதனால்தான் நான் இரண்டு மாறிகளை மட்டுமே சொல்கிறேன் மாணவர் எனவே ஐயா ஆரம்பத்தில் நமக்கு x1x2 அதன் மதிப்பு தெரியாது x1x2 இதன் மதிப்பு எங்களுக்குத் தெரியாது மாணவர் இப்போது இதன் மதிப்பு எங்களுக்குத் தெரியாது இதன் மதிப்பு எங்களுக்குத் தெரியாது எனவே கண்டுபிடிக்க இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிக்கப் போகிறேன் x1x2 அது என்ன x1x2 இது ஸ்கெட்ட்டர்டு பீஎல்ட் சோதனைக்கான சிறந்த ஒப்பந்தத்தை அளிக்கிறது எனவே ஆப்ஜெக்ட்ஸின் இடம் உங்களுக்கு ஒரு ப்ரியோரி தகவல் தந்துள்ளது அவை ஒரே மாதிரியானவை என்பதையும் வேறு எதுவும் இல்லை என்பதையும் இது தான் ஒரு உண்மையான ப்ரியோரி தகவலின் சரியான எடுத்துக்காட்டு என்பதையும் அது விளக்குகிறது மாணவர் எனவே நாங்கள் என்ன கருதுகிறோம் U நிலையானது அனுமானித்தல் U நிலையான பொருள் நான் கூட இந்த ஆப்ஜெக்டிவ் செயல்பாட்டைப் பார்க்கிறேன் அதன் க்ராடியன்ட் எடுத்துக்கொள்கிறேன் U வை நான் நிலையானது என்று அனுமானிக்கின்றேன் மற்றும் அது x ன் செயல்பாடு அல்ல அதனால் அதன் பிறகு இது ஒரு லீனியர் செயல்பாடு ||s GsUx|| எனவே க்ராடியன்ட் எடுப்பது மிகவும் எளிது அதை நான் U வை நிலையானதாக அனுமானிப்பதன் மூலம் குறிக்கிறேன் மாணவர் ஆனால் இது U என்பது நிலையானது அல்ல அது நிலையானது அல்ல எனவே நான் என்ன செய்கிறேன் நான் U நிலையானது என்று கருதுகிறேன் அந்த மறு செய்கையில் நிலையானதாக மற்றும் புதியதாக x இருக்க வேண்டும் எனவே நான் U நிலையானது என்று கருதி நான் U வை கணக்கிட வேண்டும் x நிலையானது என்று கருதி அதை இங்கே வைக்கவும் அது எனக்கு ஒரு புதிய மதிப்பைக் கொடுக்கும் க்ராடியன்ட்யை கண்டுபிடிக்கவும் நாம் x ன் புதிய மதிப்பை தரும் அதே மீண்டும் U வை நிலையானதாக வைத்து அதன் புதிய மதிப்பை பெறவேண்டும் எனவே இது ஒரு ஏழை மனிதனைப் போன்றது வெறுமனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் U என்பது x ன் ஒரு செயல்பாடு எனவே அதை முழுவதுமாக இங்கே வைக்கவும் விஷயம் என்னவென்றால் நான் அதை ஒரு நான் லீனியர் அணுகுமுறை என்று அழைக்கிறேன் எனவே இவை இரண்டும் வெவ்வேறு வழக்குகள் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே எங்களிடம் உள்ள சிக்கலை நன்றாக அமைக்கின்றோம் இப்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே நான் பிளாட் செய்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட்டிவ் செயல்பாட்டின் மதிப்பு ||s GsUx||2 என்னுடைய ஆக்ஸிஸ்கள் என்ன எனவே முதலில் இடது புறத்தைப் பார்ப்போம் இது ஒரு குறைந்த மாறுபட்ட பிரச்சினை உள்ளது அதன் உண்மையான தீர்வு x1x20 எனவே அடர் நீல நிறம் குறைந்த மதிப்பும் மற்றும் மஞ்சள் நிறம் வண்ணச் செயல்பாட்டின் மிக உயர்ந்த மதிப்புக்கு ஒத்துள்ளது எனவே நான் இந்த காண்ட்டூர் பிளாட்ஸை காட்டுகிறேன் எனவே இது ஒரு மலையின் டோபோக்ராபிக் மேப் போன்றது எனவே மஞ்சள் மதிப்பு உச்சம் நீல மதிப்புகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் இந்த அம்புகள் என்ன காட்டுகின்றன இந்த அம்புகள் எதிர்மறை சாய்வின் திசையை உங்களுக்குக் காட்டுகின்றன ஏனெனில் நான் விரும்புகிறேன் எப்போதும் எதிர்மறை க்ராடியன்ட் திசையில் செல்லுங்கள் அது என்னை ஸ்டீப்பெஸ்ட் டெஸ்ஸ்ண்ட் மினிமாவிற்கு அழைத்துச் செல்லும் ஆகவே பார்ன் அஃப்ரோக்ஸிமேஷன் என்ற எங்கள் யூகங்களின் தோற்றத்திலிருந்து நான் தொடங்கினால் இங்கே நீங்கள் கவனியுங்கள் நான் ஏறக்குறைய சரியான பதிலில் பாதி வலதுபுறமாக வருகிறேன் ஆனால் நான் தொடங்கியிருந்தால் ஒன்றைச் சொல்வோம் ஒன்று நான் இன்னும் சரியான பள்ளத்தாக்குக்குச் செல்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்குமா ஆம் ஏனெனில் இங்குள்ள இந்த பகுதி அனைத்து க்ராடியன்ட்களும் என்னை சரியான பள்ளத்தாக்குக்கு வழிநடத்துகின்றன எனவே அது எனக்கு இங்கே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு எனவே நான் இங்கிருந்து தொடங்கினாலும் என்ன நடக்கும் இந்த அம்புகள் இங்கே மீண்டும் என்னை வழிநடத்தும் எனவே அந்த பள்ளத்தாக்கின் சுற்றுப்புறத்தில் நான் எங்கும் தொடங்கும் ஒரே ஒரு பள்ளத்தாக்கை மட்டுமே நான் அடைய முடியும் சரியான பதில் மிகவும் நல்லது மறுபுறம் நான் இல்லை என்று சொன்னேன் நான் எனது தேடலைத் தொடங்குவேன் 66 நான் இங்கிருந்து தொடங்கினேன் என்று வைத்துக்கொள்வோம் க்ராடியன்ட் எங்கு எடுக்கப்பட்டது மாணவர் அவர்கள் என்னை இங்கே சில வித்தியாசமான திசையில் அழைத்துச் செல்கிறார்கள் பின்னர் இங்கே க்ராடியன்ட் மிகவும் அதன் மேக்னிட்டுடில் குறைகிறது வெக்டரின் நீளம் மேக்னிட்டுடின் க்ராடியன்ட் ஆகும் எனவே நான் இங்கே என்ன அடைகிறேன் என்ன நடக்கிறது என்றால் க்ராடியன்ட் 0 ஐத் தொடர முடியாது ஆனால் அதன் காஸ்ட் பங்க்ஷன் மதிப்பு என்ன இது குறைந்தபட்சம் அல்ல எனவே நீங்கள் எங்கு விஷயங்களை ஆரம்பிக்கிறீர்கள் ஏனெனில் இப்போது இது ஒரு நான் லீனியர் ஆப்டிமைசேஷன் சிக்கல் ஆனால் நான் 0 க்கு அருகில் எங்கும் வேண்டுமென்றாலும் தொடங்கி மிகவும் கண்டிப்பாக இல்லை அதைப் பற்றி மிகத் தெளிவான தெளிவான பதிலை நான் அடைகிறேன் இப்போது மற்றொரு சிக்கலை செய்வோம் எனவே இதற்கு வருவதற்கு முன்பு இங்கே சுருக்கமாகக் கூறுவோம் எனவே குறைந்த மாறுபட்ட ஆப்ஜெக்ட்க்கு அது இதை செய்கிறது நீங்கள் எங்கிருந்து தொடங்குவீர்கள் என்பது முக்கியமல்ல சரியான பதிலை நீங்கள் பெறுவீர்கள் ஏனென்றால் உண்மை மினிமா மற்றும் உலகளாவிய மினிமா தோற்றத்திற்கு இவை மிகவும் நெருக்கமானவை எனவே நான் தொடங்கினால் அல்லது அதன் 00 அக்கம்பக்கத்தில் நான் சரியான பதிலை அடைகிறேன் மாணவர் நாங்கள் 0 8 ல் தொடங்கினால் நான் 08 ல் தொடங்கினால் நான் தவறான பதிலை சரியாகப் பயன்படுத்துகிறேன் அது சரியானது மற்றும் பல புள்ளிகள் 08 ல் தொடங்கியுள்ளன நான் தவறான பதிலை அடைகிறேன் எனவே இதில் பல பகுதிகள் உள்ளன 81 தவறான பதிலுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஆனால் இலக்கியம் தொடங்கியதிலிருந்து தொடங்கி அவர்கள் எப்போதும் தொடங்கிய பார்ன் ஆஃப்ரோக்ஸிமேஷன் கோட்பாடு எனவே அவை எப்போதும் 00 வை அடையும் சரியான பதில் எனவே அவர்களுக்கு திருப்திகரமான பதில் கிடைத்தது பின்னர் ஒரு கட்டத்தில் அவர்கள் உணர்ந்தார்கள் ஓ உங்களுக்குத் தெரியும் யதார்த்தமான திசுக்கள் மாறுபட்ட மதிப்புகள் மிகச் சிறியதாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ஒரு எளிய 2D சிக்கலில் செய்ததால் உங்களது முறைகள் தோல்வியடைகின்றன ஏன் தோல்வியடையும் வரை நீங்கள் இதை காணலாம் அது தோல்வியுற்றது ஏனெனில் இடையில் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் நிறைய உள்ளன நீங்கள் சரியான பதிலை அடைய முடியாது நாம் அடுத்த சிக்கலில் உண்மையான பதில் இருக்கிறதா என்று பார்க்க முடியும் அதனால் x1 x2 3 7 என்று நீங்கள் தொடங்கினால் சரியான பதில் இங்கே அமைக்கப்படுகிறது என்ன நடக்கும் மாணவர் பேரழிவு நான் கீழே செல்கிறேன் நான் எதிர்மறை மதிப்புகளைப் பெறப் போகிறேன் எனவே எந்த நம்பிக்கையும் இல்லை உண்மையில் நான் எங்கிருந்து தொடங்குவது சில சீரற்ற புள்ளியிலிருந்து தொடங்கினால் நான் இங்கிருந்து தொடங்கினால் இங்கிருந்து மீண்டும் நான் கீழே செல்கிறேன் நான் இங்கிருந்து தொடங்கினால் இங்கே சொல்லலாம் இங்கே க்ராடியன்ட் 0 எனவே நான் இந்த வரைபடத்தை தயாரிப்பது நிறைய கணக்கீட்டு வேலை என் புரிதலுக்கு உதவ இந்த வரைபடத்தை செய்கிறேன் மாணவர் இது இது 2D பிளாட் மதிப்புகளின் ஒரு வரைபடம் 00 ||s GsUx||2 மாணவர் அது பற்றி x1 x2 எங்கே உண்மையான x1 x2 3 7 மற்றும் s அதனுடன் தொடர்புடையது மற்றும் இப்போது அது வேறுபட்டது x ன் இன் மதிப்புகள் மற்றும் காஸ்ட் பங்க்ஷன் மதிப்பு எப்படி இருக்கும் எனவே நிஜ வாழ்க்கையில் நான் இதை ஒருபோதும் அணுக முடியாது ஏனெனில் முதலில் இது 10000 மாறி சிக்கலாக இருக்கலாம் அதனால் 10000 பரிமாணங்களை எவ்வாறு காட்சிப்படுத்துவது மாணவர் ஆமாம் இது அதற்காக மட்டுமே மாணவர் இந்த வழக்கை நீங்கள் வேறு ஏதாவதற்க்கென்று வைத்துக்கொள்வோம் நேரம் 1131 ஐப் பார்க்கவும் ஆமாம் இந்த விஷயத்தில் நான் செய்ய வேண்டியது எல்லாம் x1 x2 ன் பாதியில் இருந்து நான் அதை செய்தேன் மற்றும் 3 7 லில் ஏற்பட்ட ஏற்றத்தினால் நான் ஆழ்ந்த சிக்கலில் இருக்கிறேன் எங்கு காத்திருந்து நான் செல்ல வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை எனவே அது இங்கே ஒரு பெரிய பிரச்சினை நான் எங்காவது தொடங்கினால் மட்டுமே உங்களுக்கு தோராயமாக தெரியும் இந்த டொமைன் இங்கே இருக்கின்றது இந்த சிக்கலில் நான் இறங்குவேன் எனவே அதனால்தான் எனக்கு தேவை சில ப்ரியோரி தகவல் மாணவர் நாம் செய்யும் மிகச் சிறந்த தேற்றம் இல்லை எனவே மெஷின் லேர்னிங் ல் மூலமும் டீப்லேர்னிங் மூலமுமும் உங்களுக்குத் நிறைய தரவுகளிலிருந்து சரியான பள்ளத்தாக்கு எங்குள்ளது என்பதை அறிய முயற்சிக்க இதைப் பயன்படுத்தவும் நீங்கள் எங்கு தரையிறங்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும் இதனால்தான் இது மிகவும் சவாலான ஆராய்ச்சி பிரச்சினை மற்றும் யதார்த்தமான திசுக்கள் யதார்த்தமான கண்ணிவெடிகள் மற்றும் அவை அனைத்தும் அதிக மாறுபட்டவைகளை கொண்டிருக்கும் எனவே அதனால்தான் நீங்கள் இந்த சிக்கலுடன் வாழ வேண்டும் ஒரு பரிந்துரை இங்கே பரிந்துரைக்கப்பட்டது போல எனவே எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே இருந்து 3 7 யை செய்தோம் எனவே 3 7 இது இருந்தது இது ஒரு சவாலான பிரச்சினையாக இருந்தது இப்போது இந்த மாறுபாடு εr 1என வரையறுக்கப்பட்டது இப்போது அது ஒரு எளிய வரையறையாகும் உண்மையில் இது போன்றது 𝟀 εr εbεb ஆனாலும் εb ஒரு பின்னணி மீடியத்தின் பெர்மிட்டிவிட்டி எனவே ஒரு பின்னணி மீடியம் அது வெற்றிடமாக இருந்தது ஆனால் உண்மையான பெர்மிட்டிவிட்டி என்பது எனக்குத் தெரிந்தால் εr 1 தோராயமாக இது உயர் வரம்பில் இருக்கும் பிறகு நான் என்ன செய்ய முடியும் நான் சிலவற்றை மீடியத்துடன் பொருந்தக்கூடிய திரவம் அல்லது பொருந்தக்கூடிய பொருளால் நிரப்ப முடியும் εb என்று அழைக்கப்படும் வகை நான் எடுக்க முடியும் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக 5 போன்ற ஒன்று சொல்லலாம் எனவே பின்னர் என்ன மாறுபடும் அதனால் 5 இது x1 மாறும் x2 5 ஆகிவிடும் எனவே இவை சிறிய கழித்தல் அனைத்து எண்களும் 25 0 2 மற்றும் 25 0 எனவே எனது பிரச்சினைகல் குறைவானதாக மாறிவிட்டது இந்த சிக்கலை நான் வரைபடமாக்கியுள்ளேன் நான் பெர்மிட்டிவிட்டி யை சிறியதாக மாற்றினேன் ஆனால் பல முறை இது சாத்தியமில்லை ஏனென்றால் என்னால் ஒரு திரவத்தை உற்பத்தி செய்ய முடியாது பெர்மிட்டிவிட்டி 4 அல்லது 5 ஐக் கொண்டிருக்கவில்லை அது சரியானதை வெளிப்படுத்துகிறது மேலும் கண்ணிவெடி கண்டறிதல் சிக்கலில் மறந்துவிடு அது உண்மை இல்லை எனவே கேள்வி என்னவென்றால் நாம் m க்கு n க்கு சமமாக ஆரம்பித்து அதைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது உங்களுக்கு உதவக்கூடும் சரியான குவாட்ரண்டில் இறங்குவது ஆனால் நான் n க்கு சமமான m உடன் தொடங்கும் போது பிரச்சினை ஒரு m டைமென்ஷெனல் ஸ்பேசில் உள்ளது நான் செல்ல விரும்பும் போது இப்போது அங்கே சில தீர்வுகள் கிடைத்துள்ளன அதிக தெளிவுத்திறனுக்காக நான் உங்களுடன் 100m செல்கிறேன் இப்போது எனக்கு 100m டைமென்ஷெனல் ஸ்பேஸ் உள்ளது அந்த m டைமென்ஷெனல் ஸ்பேஸை இந்த 100m டைமென்ஷெனல் ஸ்பேசில் எவ்வாறு தொடர்புபடுத்துவது மாணவர் மதிப்புடன் ஒப்பிடுகையில் உங்களிடம் பல உள்ளன ஆமாம் எனக்கு சில விஷயத்தின் மதிப்பு இருக்கிறது மாணவர் ஒவ்வொரு முறையும் எந்த மாற்றமும் இல்லை எனவே ஏதோவொரு வகையில் நான் அந்த தீர்வை டௌன் சாம்பிள் வேண்டும் அதாவது நான் x1 x2 என்று சொல்ல அனுமதித்தேன் இங்கே இப்போது நீங்கள் இதை மீட்டெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறீர்கள் மாணவர் ஹையர் ரெசொல்யூஷன் ஹையர் ரெசொல்யூஷன் 3 × 3 ரெசொல்யூஷன் இப்போது நான் என்ன செய்வது எனக்கு இப்போது இரண்டு ரெசொல்யூஷன்க்கு பதில் கிடைத்துள்ளது இந்த இரண்டையும் 3 × 3 ன் அதிக ரெசொல்யூஷன்க்கான ஆரம்ப யூகத்தின் அடிப்படையில் மேப்பாக்க விரும்புகிறேன் பின்னர் நான் என்ன செய்வது நான் செய்ய வேண்டுமா மாணவர் பதிலளிக்க இதை நான் எவ்வாறு மேப்பாக்குவது வரைபடமாக்குவது மாணவர் இந்த ஒரு க்ரிட்டில் இருந்து ஒரு கிரிட் ஆமாம் இங்கே ஒரு க்ரிட்டில் இருந்து ஒரு கிரிட்க்கு செய்ய முடியும் ஆனால் அது மீண்டும் ஒரு மீட்டெடுப்பு போட்டியில் உள்ளது அதைச் செய்யுங்கள் அது செய்யப்படுகிறது அது சரியான பள்ளத்தாக்கிற்குள் செல்ல சில நேரங்களில் நமக்கு உதவுகிறது ஆனால் நான் இவைகளை இந்த பள்ளத்தாக்கில் ஆரம்பித்தேன் என்று நான் கருதுகிறேன் நான் சரியான பதிலை அடைகிறேன் ஆனால் நான் அங்கிருந்து இதை தொடங்குவதற்கு பதிலாக நான் இங்கே ஆரம்பித்தேன் பின்னர் நான் இங்கே செல்கிறேன் அதனால் இது வேலை செய்யலாம் அல்லது வேலை செய்யாமல் போகலாம் மாணவர் ஆனால் இது ஒரு நல்ல தோராயமாக இருக்கலாம் இது ஒரு நல்ல தோராயமாகும் உண்மையில் இது பொதுவாக செய்யப்படுகிறது